முதல் வாரத்தின் தொகுதி 3 க்கு மீண்டும் வருக முந்தைய தொகுதியில் பரிமாற்றக் கோடுகள் மற்றும் அவற்றை நிர்வகிக்கும் சமன்பாடுகளை நாங்கள் உள்ளடக்கியிருந்தோம் இந்த தொகுதியில் பிரதிபலிப்பு குணகம் மற்றும் VSWR பற்றி பார்ப்போம் எனவே டிரான்ஸ்மிஷன் கோடுகள் சமன்பாட்டைத் தீர்க்கும்போது 2 கேள்விகளைக் கண்டோம் ஒன்று மின்னழுத்தத்திற்கும் ஒன்று மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்த சமன்பாடு இப்படி வழங்கப்பட்டது மற்றும் தற்போதைய சமன்பாடு இப்படி வழங்கப்பட்டது இங்கே மீண்டும் காமா பரப்புதல் மாறிலியைக் குறிக்கிறது மற்றும் Z0 என்பது சிறப்பியல்பு மின்மறுப்பு என அழைக்கப்படுகிறது எனவே மின்மறுப்பு பின்னர் Ix இல் Vx இன் விகிதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இது வரையறையிலிருந்து இப்போது பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்றால் நாம் மூல குறிப்பு சமதளபரப்பில் கணக்கிடுகிறோம் என்றால் இந்த சமன்பாட்டில் நம்மிடம் இருக்கும் இந்த X மூலத்திலிருந்து தூரத்தை குறிக்கிறது ஆனால் அது ஒரு சவாலாக உள்ளது சவால் என்பது நமக்குத் தெரிந்த மூலத்தின் முழுமையான அளவு என்ன நம்மிடம் ஒரு ஆதாரம் இணைக்கப்பட்டிருந்தால் மூலமே ஒரு குறிப்பு என்று நீங்கள் என்னிடம் கூறலாம் ஆனால் ஒரு முனையுடன் இணைக்கப்பட்ட ஒரு சுமை ZL உடன் ஒரு டிரான்ஸ்மிஷன் கோட்டை எடுத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம் அதை நாம் மூல முடிவு என்று அழைக்கிறோம் பின்னர் உண்மையில் இணைக்கப்பட்ட எந்த மூலமும் இல்லாத நிலையில் நம்மிடம் எந்த குறிப்பும் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எந்த குறிப்பும் இல்லை மறுபுறம் இந்த முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள சுமை ஒரு நிலையான குறிப்பு நிலையான குறிப்பால் இந்த சுமை மதிப்பு மாறாமல் இருப்பதோடு மூல முடிவில் சில மாறிகள் இருந்தாலும் மாறாது மாறிகள் என்றால் நாம் வித்தியாசமான ஆதாரங்களின் வகைகளை வைத்திருந்தல் எனவே சுமை முடிவில் உள்ள சுமை ஒரு குறிப்பு புள்ளியாக இந்த ZL இன் இருப்பு மூலத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் நிலையான குறிப்பை ஏற்கக்கூடும் என்பதை நாம் காணலாம் எனவே மூல முடிவுக்கு பதிலாக சுமை முனையிலிருந்து தூரங்களைப் பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கலாம் எனவே அதனால்தான் X உடன் ஒப்பிடும்போது எதிர் திசையில் நகரும் மற்றொரு குறிப்பு சமதளபரப்பு D இருந்தது பின்னர் X முதல் D வரை ஒரு ஒருங்கிணைப்பு மாற்றத்தை செய்வதன் மூலம் நமக்குக் கிடைப்பது இந்த சமன்பாடு எனவே உங்களுக்குத் தெரிந்த இந்த சமன்பாடுகள் X முதல் D வரை ஒருங்கிணைப்பு மாற்றத்தைச் செய்யும்போது நாம் பெற்றவை மேலும் D உடன் மாறக்கூடிய தூரம் என்றால் அதை L என அழைக்கிறோம் பின்னர் இந்த சமன்பாடுகளைப் பெறுகிறோம் பின்னர் இந்த சமன்பாடுகளை மேலும் தீர்க்கும்போது நாம் பெறுகிறோம் V மற்றும் V இன் மதிப்புகள் இதுபோன்று இறுதியாக மின்மறுப்புக்கு தீர்வு காணும்போது இந்த சமன்பாட்டைப் பெறுகிறோம் எனவே சுமை ZL உடன் இணைக்கப்பட்ட டிரான்ஸ்மிஷன் வரிக்கான உள்ளீட்டு மின்மறுப்பு இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது மீண்டும் செய்யவும் இப்போது X ஐ மாறியாகப் பயன்படுத்தினால் VL மற்றும் IL ஆகியவற்றுக்கான பின்வரும் உறவுகளைப் பெறுகிறோம் அதாவது சுமை முடிவில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்திற்காக ZL சுமை முடிவில் உள்ள மின்மறுப்பு IL மீது VL க்கு சமம் மற்றும் அது ZL க்கு சமம் இந்த சமன்பாடுகளிலிருந்து V மற்றும் V க்கு தீர்வு கண்டால் இந்த 2 சமன்பாடுகளையும் பெறுகிறோம் பின்னர் Z இன் L ஐக் கண்டுபிடிப்பதற்கு இந்த சமன்பாட்டைப் பெறுகிறோம் அது மூலத்தின் மின்மறுப்பு இப்போது X முதல் D வரை ஒருங்கிணைப்பு உருமாற்றம் செய்தபின் இந்த சமன்பாட்டைப் பெறுகிறோம் இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் காணக்கூடியது என்னவென்றால் டிரான்ஸ்மிஷன் கோட்டிற்கான மின்மறுப்பின் மதிப்பு Dஐ அதிகரிப்பதன் மூலம் ஒரேமாதிரியாக அதிகரிக்காது அல்லது குறைந்து கொண்டே இருக்காது அது உண்மையில் மீண்டும் நிகழ்கிறது ஏனெனில் டான் செயல்பாடு உண்மையில் தன்னை மீண்டும் செய்கிறது மின் கோணத்தைப் பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திற்குப் பிறகும் ZD இன் இந்த மதிப்பு மீண்டும் மீண்டும் வரும் அல்லது நிலையைப் பொறுத்தவரை ஒவ்வொரு லாம்ப்டாவிற்கும் 2 நீளத்திற்குப் பிறகு ZD தன்னை மீண்டும் மீண்டும் செய்யும் எனவே இது மின்சாரம் மற்றும் அலைநீளம் மற்றும் அதிர்வெண் ஆகிய இரண்டிலும் அவ்வப்போது காணப்படுகிறது இப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் வரியின் மின்மறுப்பு ஒரு முனையில் இணைக்கப்பட்டிருக்கும் சுமை முந்தைய ஸ்லைடில் இருந்து பார்த்தது என்னவெனில் இங்கே உள்ளீட்டு மின்மறுப்பு ZD இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது இப்போது இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நாம் பெறலாம் எடுத்துக்காட்டாக ZL 0 எனில் இந்த சமன்பாட்டால் வழங்கப்பட்ட உள்ளீட்டு மின்மறுப்பு எங்களிடம் உள்ளது மேலும் நம்மிடம் ZL இருந்தால் முடிவிலிக்கு சமம் அதாவது இந்த முடிவு திறந்த சுற்று என்றால் ZD இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது மற்றும் நம்மிடம் ZL இருந்தால் அது Z0 க்கு சமம் பின்னர் ZD என்பது Z0 க்கு சமம் முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி சுருக்கப்பட்ட கோட்டிற்காகவோ அல்லது திறந்த கோட்டிற்காகவோ ஒலிபரப்பு வரி செயல்படுகிறதா குறுகியதாக அல்லது திறந்த சுற்றப்பட்ட பரிமாற்றக் கோடுகள் தூண்டிகள் அல்லது மின்தேக்கிகளாக செயல்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது பதில் அவ்வளவு நேரடியானதல்ல ஏனெனில் இந்த சமன்பாடுகளிலிருந்து நீங்கள் பார்க்க முடிந்தால் ZD என்பது ஒரு குறுகிய சுற்றுக்கு ஒரு டேன் செயல்பாடு மற்றும் திறந்த சுற்றப்பட்ட கோட்டிற்கு ZD என்பது ஒரு காட் செயல்பாடு இப்போது டேன் மற்றும் காட் இரண்டும் நேர்மறை மற்றும் எதிர்மறை மதிப்புகளைப் பெறலாம் எனவே குறுகிய சுற்று கோடுகள் மற்றும் திறந்த சுற்றப்பட்ட கோடுகள் இரண்டிற்கும் ZD இன் மதிப்புகள் பீட்டா D இன் மதிப்புகளைப் பொறுத்து எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருக்கலாம் ஒரு குறுகிய டிரான்ஸ்மிஷன் லைன் அல்லது ஒரு குறுகிய சுற்று டிரான்ஸ்மிஷன் கோட்டிற்கு ZD இன் கற்பனை மதிப்பை நாம் வரைந்தால் இது போன்ற ஒரு வளைவைப் பெற்றால் இது அடிப்படையில் டேன் செயல்பாடு திறந்த சுற்று பரிமாற்றக் கோடுகளுக்கும் 0 குறுக்குவெட்டுகளின் புள்ளிகள் வித்தியாசமாக இருக்கும் என்பதைத் தவிர வடிவம் ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் இதைச் செய்யலாம் பொருந்திய வரி என்பது ஒரு டிரான்ஸ்மிஷன் கோட்டின் ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகும் அங்கு ஒரு சுமை ZL ஒரு டிரான்ஸ்மிஷன் கோடுடன் சிறப்பியல்பு மின்மறுப்பு Z0 இணைக்கப்பட்டுள்ளது இப்போது ZL Z0 க்கு சமமாக இருந்தால் அந்த வரி பொருந்தும் என்று கூறப்படுகிறது இது பிற அர்த்தங்களைக் கொண்டிருக்கும் பின்னர் பார்ப்போம் பொருத்தம் என்பது சுமை முடிவின் பிரதிபலிப்பு குணகம் 0 ஆக இருக்கும்போது அதாவது சுமை முடிவில் எந்த பிரதிபலிப்பும் இல்லை என்று அர்த்தம் இது உங்கள் தருணங்களில் வந்தால் வரும் இப்போது பொருத்தம் குறிப்பு இணைந்த பொருத்தத்திலிருந்து வேறுபட்டது கான்ஜுகேட் மேட்சிங் என்பது ஒரு உறுப்பு சுற்றுகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு கருத்து கான்ஜுகேட் மேட்சிங் என்பது ஒரு கருத்து இது சுமைக்கு அதிகபட்ச மின் பரிமாற்றத்துடன் தொடர்புடையது ZG என்பது மூல மின்மறுப்பு என்றால் ZG என்பது ZL இன் இணைப்பாக இருக்கும்போது அதிகபட்ச சக்தி சுமைக்கு மாற்றப்படும் அதே சமயம் டிரான்ஸ்மிஷன் லைன் அர்த்தத்தில் பொருந்துவது சுமையில் எந்த பிரதிபலிப்பும் இல்லாத ஒரு சந்தர்ப்பமாகும் எனவே இந்த 2 வெவ்வேறு கூறுகள் 2 வெவ்வேறு கருத்துக்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பரிமாற்றக் கோடு கால் அலை பரிமாற்றக் கோடு என அழைக்கப்படுகிறது பரிமாற்ற முனையின் மொத்த மின் நீளம் ZL இணைக்கப்பட்ட அல்லது RL ஒரு முனையில் இணைக்கப்பட்ட பை 2 இல் இருந்தால் இது 4 அல்லது கால் அலைநீளத்தின் மீது லாம்ப்டாவின் அலைநீளத்திற்கு ஒத்திருக்கிறது பின்னர் ZIn இந்த சுவாரஸ்யமான உறவால் வழங்கப்படுகிறது ZIn RL மீது Z0 squareக்கு சமம் இப்போது டிரான்ஸ்மிஷன் கோடுக்கான Z0 நிலையானதாக இருந்தால் ZIn RL இன் தலைகீழ் விகிதத்தில் இருப்பதைக் காண்கிறோம் எனவே ஒரு கால் அலை மின்மாற்றி ஒரு சுமையை தலைகீழாக மாற்றுகிறது இதன் பொருள் என்னவென்றால் RL ஒரு சுருக்கப்பட்ட ஸ்டப் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது RL 0 என்றால் மூல முடிவில் எல்லையற்ற மின்மறுப்பைக் காண்போம் அல்லது RL திறந்த சுற்று என்றால் உள்ளீட்டில் ஒரு குறுகிய சுற்றை பார்ப்போம் இப்போது எதிர்ப்பு சுமைக்கான கால் அலை பரிமாற்ற வரி இங்கே காட்டப்பட்டுள்ளது விவாதித்தபடி இங்கே நாம் காணும் உள்ளீட்டு மின்மறுப்பு RL இன் தலைகீழாக இருக்கும் முந்தைய சில ஸ்லைடுகளில் பிரதிபலிப்பு குணகம் என்று ஒரு கருத்து இருப்பதாக நான் விவாதித்தேன் எனவே பிரதிபலிப்பு குணகம் என்பது எதிர்மறை பயண அலையின் நேர்மறை பயண அலைக்கு விகிதமாகும் எனவே டிரான்ஸ்மிஷன் லைன் சமன்பாடுகளைத் தீர்க்கும்போது நமக்கு 2 கூறுகள் கிடைக்கின்றன ஒன்று V கூறு மற்றொன்று V கூறு V நேர்மறை x திசையில் பயணிக்கும் அலையின் கூறுகளைக் குறிக்கிறது அதேசமயம் V என்பது எதிர் திசையில் நகரும் பரிமாற்றக் கோட்டில் பயணிக்கும் அலையின் கூறு ஆகும் Vx சம்பவம் அலை என்றும் V x பிரதிபலித்த அலை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே காமா X அல்லது பிரதிபலிப்பு குணகம் என்பது பிரதிபலித்த அலையின் நிகழ்வு அலைக்கு விகிதமாகும் காமா X இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது என்பதைக் காண்கிறோம் ஒருங்கிணைப்பு மாற்றத்தைச் செய்யும்போது காமா X இதை எழுதலாம் அங்கு காமா L சுமை முடிவில் உள்ள பிரதிபலிப்பு குணகம் எனவே இந்த பிரதிபலிப்பு குணகம் இந்த கட்டத்தில் காமா X ன் மதிப்பு இப்போது சுமை இணைக்கப்பட்டுள்ளதால் அவரது காமா L நிலையானது என்று கூறுவோம் சுமை நிலையானது என்றால் இந்த காமா L கூட நிலையானதாக இருக்கும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் மின் மற்றும் பீட்டா D கடிகார திசையில் பயணிக்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் நாம் கடிகார திசையில் நகர்கிறோம் என்றால் என்ன நடக்கிறது என்றால் காமா D நான் இதை இப்படி எழுதினால் D அதிகரித்தால் அது நான் சுமையிலிருந்து விலகிச் செல்கிறேன் என்றால் என் பேஸர் மேலும் எதிர்மறையாகிறது இது மேலும் எதிர்மறையாக மாறினால் நான் கடிகார திசையில் பயணிக்கிறேன் எனவே ஒவ்வொரு முறையும் நான் இந்த பேஸர் வரைபடத்துடன் கடிகார திசையில் நகர்கிறேன் அல்லது டிரான்ஸ்மிஷன் கோட்டின் அடிப்படையில் நான் சுமையிலிருந்து விலகிச் செல்கிறேன் என்றால் அது இந்த பேஸர் வரைபடத்தில் கடிகார திசையில் சுழலும் என்று மாறுகிறது இப்போது இந்த பேஸர் வரைபடம் வெறுமனே காமாவின் கற்பனை மற்றும் உண்மையான கூறுகளின் சதி நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்கிறோமா அல்லது சுமையை நோக்கி நகர்கிறோமா காமா D யின் அளவு மாறாமல் இருப்பதைக் காண்கிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்கிறோமா அல்லது சுமையை நோக்கிச் செல்கிறோமா இந்த காமா பிளேன் பயணிக்க வேண்டிய இடம் ஒரு வட்டம் மேலும் நாம் சுமையிலிருந்து விலகிச் செல்கிறோமா அல்லது சுமையை நோக்கிச் செல்கிறோமா என்பதைப் பொறுத்து நாம் கடிகார திசையில் அல்லது எதிரெதிர் திசையில் பயணிப்போம் நான் சொன்னது போல் நான் சுமையிலிருந்து விலகிச் சென்றால் எனது Dயின் மதிப்பு அதிகரித்து வருகிறது என் பேஸர் மேலும் மேலும் எதிர்மறையாகிறது மேலும் மேலும் எதிர்மறையானது கடிகார திசையில் பயணிக்கிறது மற்ற சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நான் ஒரு மின் நீள பீட்டா D யை ஒரு டிரான்ஸ்மிஷன் வரியுடன் பயணித்தால் காமா பிளேன் மொத்த பேஸர் மாற்றம் அந்த மதிப்பின் இரு மடங்கு ஆகும் எனவே நான் பீட்டாவை D சுமையிலிருந்து நகர்த்தினால் நான் 2 பீட்டா D கோணங்களை கடிகார திசையில் நகர்த்துவேன் எனவே இவை நாம் பெறக்கூடிய முடிவுகள் நாம் கோட்டோடு செல்லும்போது காமா D காமா L அளவின் ஒரு வட்டத்துடன் நகர்கிறது மற்றும் D அதிகரிக்கும் போது பிரதிபலிப்பு குணகம் கடிகார திசையில் சுழல்கிறது மேலும் நாம் ஜெனரேட்டரை நோக்கி நகர்கிறோம் சுமை மீது சிதறடிக்கப்பட்ட சக்தி மீண்டும் நான் சொன்னது போல் நுண்ணலை பொறியியலில் சக்தி என்பது ஒரு மிக முக்கியமான கருத்தாகும் ஒவ்வொரு கட்டத்திலும் மின் நிகழ்வு அல்லது பிரதிபலிப்பு என்ன அல்லது நிகர மின் இழப்பு என்ன என்பதை நாம் கணக்கிட வேண்டும் எனவே சுமைக்கு கடத்தப்படும் மொத்த சக்தியைக் கணக்கிட விரும்பினால் அதை இந்த சமன்பாட்டின் மூலம் எழுதலாம் பின்னர் சில கணித வழித்தோன்றல்களுக்குப் பிறகு இந்த கட்டத்திற்கு வருவோம் இப்போது P என்பது சம்பவ அலைகளின் சக்தி காமா L என்பது சுமை பிரதிபலிப்பு குணகம் மற்றும் காமா L 0 பின்னர் PL அதாவது சுமைக்கு வழங்கப்படும் சக்தி சம்பவ சக்திக்கு சமம் இப்போது கேள்வி என்னவென்றால் எனவே காமா L 0 க்கு சமமாக இருந்தால் அதை இங்கிருந்து பார்க்கிறோம் பின்னர் முழு சம்பவ சக்தியும் சுமைக்கு வழங்கப்படுகிறது எனவே பொருந்திய வரிகளுக்கு காமா L 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அதாவது நுண்ணலை பொறியியலில் மின்மறுப்பு பொருத்தத்தைப் பொருத்தவரை அந்த நிலையை குறிக்கிறது அங்கு சுமையை அடையும் அனைத்து சக்தியும் அதற்கு வழங்கப்படுகிறது மற்றும் சம்பவ சக்தியின் எந்த கூறுகளும் மீண்டும் பிரதிபலிக்கவில்லை இந்த பிரதிபலிப்பு குணகம் 0 ஆக இருக்கும்போது அது நடக்கும் என்று நாம் காண்கிறோம் கேள்வி என்னவென்றால்அந்த சுமை பிரதிபலிப்பு நிலை 0 க்கு சமமாக இருக்கும் போது அந்த நிலை என்ன அதைக் கண்டுபிடிக்க நாம் என்ன செய்வது என்றால் மின்மறுப்பு ZX இன் மதிப்பை மீண்டும் ஒரு முறை கண்டுபிடிப்போம் அது இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது அதில் இருந்து சில கணித கையாளுதலுக்குப் பிறகு இது போன்ற உறவைப் பெறலாம் எனவே பிரதிபலிப்பு குணகத்தின் அடிப்படையில் V V காமா மற்றும் x மற்றும் Z0 ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னர் வெளிப்படுத்தப்பட்ட மின்மறுப்பு ZX ஐ இங்கு வெளிப்படுத்தியுள்ளோம் இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து சில கணித கையாளுதலுக்குப் பிறகு காமா Xயிற்கான ஒரு வெளிப்பாட்டை ZX அடிப்படையில் காணலாம் எனவே எந்த நேரத்திலும் காமா X என்பது ZX Z0 இல் ZX Z0 என்ற விகிதத்திற்கு சமமானதாகும் எனவே சுமை முடிவில் உள்ள காமா அதாவது இந்த சமன்பாட்டிலிருந்து காமா L இந்த உறவுக்கு சமமாக இருக்க வேண்டும் அங்கு ZL சுமை மின்மறுப்பு மற்றும் Z0 என்பது சிறப்பியல்பு மின்மறுப்பு ஆகும் காமா L 0 ஆக இருக்க வேண்டும் அதாவது நாம் விவாதித்த பொருந்திய நிகழ்விற்க்கு ZL Z0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் பொருந்துவதற்கான நிபந்தனை என்னவென்றால் சுமை முடிவில் இணைக்கப்பட்ட சுமை பரிமாற்றக் கோட்டின் சிறப்பியல்பு மின்மறுப்புடன் பொருந்த வேண்டும் நுண்ணலை பொறியியலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மற்றொரு சுவாரஸ்யமான கருத்து மின்னழுத்த நிலை அலை விகிதம் இப்போது இது ஒரு விகிதம் இது அலைகளின் அளவு இன்ஸிடண்ட் மற்றும் பிரதிபலித்த அலைகளை மட்டுமே சார்ந்துள்ளது அவர்களுக்கு ஃபாசர் அல்லது இன்ஸிடண்ட் கட்டம் அல்லது பிரதிபலித்த அலை ஆகியவற்றுடன் எந்த உறவும் இல்லை இப்போது டிரான்ஸ்மிஷன் வரியில் எந்த கட்டத்திலும் அடையக்கூடிய அதிகபட்ச மின்னழுத்தம் சம்பவம் மற்றும் பிரதிபலித்த அலைகளுக்கு இடையே ஆக்கபூர்வமான குறுக்கீடு இருக்கும்போது இதுபோன்று வழங்கப்படும் மற்றும் பரிமாற்ற வரியுடன் எந்த நேரத்திலும் அடையக்கூடிய குறைந்தபட்ச மின்னழுத்தம் இது இருக்கட்டும் பிரதிபலித்த மற்றும் சம்பவ அலைகளுடன் அழிவுகரமான குறுக்கீடு இருக்கும்போது இது நிகழ்கிறது காமா 1 க்கு சமமாக இருக்கும்போது சம்பவ அலையின் சரியான பிரதிபலிப்பு இருக்கும்போது குறைந்தபட்ச மதிப்பு 0 ஆக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க இப்போது Vmax இன் Vmin இன் விகிதம் மின்னழுத்த நிலை அலை விகிதம் என அழைக்கப்படுகிறது ஒரு சரியான பொருத்தம் ஒத்துப்போகிறது இது ஒரு சரியான பொருத்தம் என்பது ZL Z0 க்கு சமமாக இருக்கும்போது குறிக்கிறது பின்னர் இது இந்த உறவிலிருந்து பார்க்கும்போது ஒன்றின் VSWR உடன் ஒத்திருக்கிறது காமா 1 க்கு சமமாக இருக்கும்போது காமா 0 க்கு சமமாக இருக்கும்போது உங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் காமா 0 க்கு சமமாக இருக்கும்போது சரியான பொருத்தம் இருக்கும் அது நிகழும்போது VSWR 1 க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் பொதுவாக ஒரு நல்ல வடிவமைப்பு நடைமுறையில் VSWR பொதுவாக 2 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் இது தொகுதி 3 இன் முடிவுக்கு நம்மைக் கொண்டுவருகிறது